தொழில் முனைவோர் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் பாரம்பரியமாக சில செயல்பாடுகளுடன் துவங்கின ஒரு பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைதல் செயல்பாடு என்று சொல்லும்போது அல்லது தொழில் முனைவோர் பல்கலைக்கழகம் என்று சொல்லும்போது ஒரு தொழில்முனைவோரின் பங்கை ஆற்றும் பல்கலைக்கழகம் என்று அல்லது தொழில் முனைவோருக்கு ஒரு ஆதாரமாக அல்லது ஒரு களமாக விளங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்று பொருள் ஏற்படுகிறது ஆனால் இத்தகைய செயல்பாடுகள் பாரம்பரியமாக அங்கு இல்லை பல்கலைக்கழகத்தின் பாரம்பரிய செயல்பாடுகள் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பானவை நாம் இங்கு பல்கலைக்கழகம் என்று சொல்லும் போது பல்கலைக் கழகத்தைச் சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளையும் குறிப்பிடுகிறோம் இப்போது பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றன என்பதைப் பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எவ்வாறு உருவாகி உள்ளன என்பதைப் பார்த்தால் சில செயல்பாடுகளை நம்மால் அடையாளம் காண முடிகிறது அவற்றை நாம் பழைய அல்லது பாரம்பரிய செயல்பாடுகள் என அழைக்கலாம் மேலும் சில புதிய மற்றும் வளர்ந்து வரும் செயற்பாடுகளையும் காணலாம் இப்போது இந்தப் புதிய செயல்பாடுகள் ஏன் வந்தன என்பதைப் பார்ப்போம் ஆனால் முதலில் ஒரு பல்கலைக் கழகத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இத்தகைய உயர் கல்வி நிறுவனங்களை முதலில் நாம் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பல்கலைக் கழகத்தின் பாரம்பரியச் செயல்பாட்டை அவர்கள் செய்யும் இரண்டு விஷயங்களின் கீழ் பரவலாகக் கைப்பற்ற முடியும் பல்கலைக்கழகங்கள் கற்பிக்கின்றன மேலும் ஆராய்ச்சி செய்கின்றன கற்பித்தல் செயல்பாடு என்பது அறிவைப் பரப்புவதற்கான ஒருவழியாகத் துவங்கியது உண்மையில் மக்கள் பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான காரணம் என்னவென்றால் அறிவைப் பெறுவதற்கே ஆகும் ஆராய்ச்சி என்பது ஒரு துணை செயல்பாடாக அல்லது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் காரணமாக ஏற்பட்ட ஒரு விஷயம் என்று நாம் வாதாடலாம் எனவே எந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் சட்டமும் அல்லது நிறுவப்பட்ட சட்டமும் ஏன் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தைக் குறிப்பிடுவதை நீங்கள் காணலாம் இந்தியாவில் இந்தியத் தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவும் சட்டத்தை நீங்கள் பார்த்தால் அது கற்றலின் முன்னேற்றம் மற்றும் அறிவைப் பரப்புவதைக் குறிக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அனைத்துப் பல்கலைக்கழகங்களிலும் சட்டத்தில் அல்லது நிறுவுவதற்கான சட்டத்தில் அல்லது நிறுவனத்தை உருவாக்குவதற்கான ஆவணத்தில் இந்த இரு செயல்பாடுகளும் குறிக்கப்பட்டிருக்கும் கற்றல் முன்னேற்றம் மற்றும் அறிவைப் பரப்புதல் கற்பித்தல் செயல்பாடு அறிவின் பரவல் உடன் இணைக்கப்பட்டு உள்ளது ஏனென்றால் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது என்ன செய்கிறார் என்றால் அறிவைப் பரப்புகிறார் அறிவைப் பரப்புதல் என்றால் ஏற்கனவே இருக்கும் அறிவைப் பரப்புவதாக நாம் கருதலாம் இதில் கற்றலில் முன்னேற்றத்திற்கான ஒரு கூறும் இருக்கலாம் எனினும் இந்த சொற்பொழிவின் நோக்கத்திற்காக இந்த இரண்டாவது செயல்பாட்டை ஆராய்ச்சிச் செயல்பாட்டுடன் இணைப்போம் ஆராய்ச்சி என்பது கற்பிப்பதில் இருந்து மிகவும் வித்தியாசமானது என்பதை நாம் அறிவோம் ஆராய்ச்சியில் புதிய அறிவை உருவாக்க ஒரு முயற்சி உள்ளடங்கியுள்ளது அறிவை உருவாக்க முயற்சி எனும் போது ஆராய்ச்சியின் மூலம் அறிவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதாகக் கொள்ளலாம் எனவே அறிவில் முன்னேற்றம் அல்லது கற்றலில் முன்னேற்றம் ஆகியவற்றைப் பார்க்கும் போது அவற்றைப் பரவலாக பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சிச் செயல்பாட்டுடன் நம்மால் பிணைக்க இயலும் எனவே நாம் இந்த பகுப்பாய்வு செய்வதற்கு இதுதான் காரணம் நாம் காப்புரிமைச் சட்டத்தைப் பார்க்கும்பொழுது கண்டுபிடிப்புகள் தேசத்தால் வழங்கப்பட்ட 20 வருட கால அளவுக்கான பிரத்தியேக உரிமையால் பாதுகாக்கப்படுவதைக் காண்கிறோம் ஏற்கனவே உள்ள முந்தைய கலை அல்லது முந்தைய அறிவின் மீது தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் இருக்கும் போதே காப்புரிமைகள் வழங்கப்படுகின்றன எனவே இதனை நம்மால் ஆராய்ச்சித் துறையில் என்ன நடக்கிறதோ அதோடு இணைத்துப் பார்க்க முடியும் ஆராய்ச்சித் துறையில் பொதுவாக அறிவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது ஒரு புது அடையாளம் அல்லது ஒரு புது உச்சம் தொடப் படுகிறது இதேபோல் ஏற்கனவே உள்ள தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும்போதுதான் காப்புரிமைகள் வழங்கப்படுகின்றன இதைத்தான் காப்புரிமைப் பேச்சுவழக்கில் கண்டுபிடிப்புப் படி என்று குறிப்பிடுகிறோம் ஒரு படி முன்னேற்றம் ஏற்படுகிறது இதை நாம் ஒரு பாய்ச்சல் என்றுகூடக் குறிப்பிடலாம் குறிப்பிடத்தகுந்த அளவு அறிவு முன்னேற்றம் ஏற்படும்போது அதன்பொருட்டு காப்புரிமை வழங்கப்படுகிறது எனவே பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி செயல்பாடு என்பது புது அறிவின் உருவாக்கம் தொடர்பானது என்பது நமக்குத் தெளிவாகிறது ஏற்கனவே உள்ள பழைய அறிவை நோக்கிப் பார்ப்பதும் ஆராய்ச்சியில் உள்ளடங்கியுள்ளது ஆனால் இந்த சொற்பொழிவின் நோக்கத்தைப் பொருத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பல்கலைக்கழகங்களில் பொது அறிவு உருவாக்கப்படுவது கற்பித்தலின் மூலம் அல்ல ஆராய்ச்சியின் மூலமே எனவே ஆராய்ச்சிப் பாதையானது புதிய அறிவை உருவாக்கக்கூடும் மேலும் கற்றலில் முன்னேற்றம் என்னும் பாதையோடு பல்கலைக்கழகங்களை இணைக்கக் கூடிய இந்தப் புதிய அறிவுதான் பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் நிறுவும் சட்டங்களில் நாம் பொதுவாகக் காணும் ஒரு பொருளாகும் எனவே ஒரு பல்கலைக்கழகத்தின் முதன்மையான செயல்பாடு என்பது கற்பித்தலையும் ஆராய்ச்சியையும் உள்ளடக்கியது இதில் ஆராய்ச்சி என்பது புதிய அறிவை உருவாக்குவதற்கான சக்தி கொண்டது இந்தப் புதிய அறிவு புதிய தயாரிப்புப் பொருட்களையும் புதிய சேவைகளையும் உருவாக்கக் கூடும் எனவே ஆராய்ச்சிக்குப் புதிய அறிவை உருவாக்குவதற்கான சக்தி உள்ளது புதிய அறிவு அப்படியே விடப்பட்டால் அது புது தயாரிப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்குவதில் சென்று முடிவதில்லை அதற்கு ஏதாவது செய்யவேண்டும் எனவே புதிய அறிவை ஒரு அடிப்படை அறிவாக நாம் புரிந்துகொண்டால் அடிப்படை அறிவைத் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் ஆக மாற்றுவதற்கு சில நடைமுறை ஆராய்ச்சி செய்யப் படவேண்டும் இப்போது புதிய அறிவு மூலம் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் வெளிப்படும் போது மக்கள் அதை வாங்கிப் பயன்படுத்துவார்கள் பின்னர் நம் அறிவுசார் சொத்துக்களுக்குப் பாதுகாப்பு தேவைப்படுகிறது எனவே அறிவுசார் சொத்துரிமை என்பது ஒரு பல்கலைக்கழகத்தில் புதிய அறிவில் இருந்து வெளிப்படும் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளைப் பாதுகாக்கிறது ஆராய்ச்சியில் ஈடுபடும் கல்வி நிறுவனங்களில் பெரும்பாலும் நீங்கள் இதைக் காணலாம் எனவே இவ்வாறுதான் தொழில் முனைவோர் செயல்பாடு என்று நாம் குறிப்பிடும் பல்கலைக்கழகத்தின் புதிய செயல்பாடு ஏற்கனவே இருப்பில் உள்ள முதன்மைச் செயல்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் புதிய செயல்பாடு தொழில் முனைதல் தொடர்பாக இருக்க வேண்டும் தொழில்முனையும் செயல்பாடுகளுக்கான ஒரு களத்தை அது அமைக்க வேண்டும் மேலும் அதுவே தொழில்முனையும் செயல்பாடுகளில் ஈடுபடலாம் புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்குதல் ஒரு தொழில் முனையும் செயல் மேலும் நுகர்வோர் வாங்கக்கூடிய புது தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் படைக்கப்படுவதற்கான களத்தை அமைப்பதும் தொழில்முனையும் தன்மையுடைய செயல்தான் எனவே பல்கலைக்கழகம் புதிதாக உருவான இந்த செயல்பாட்டில் கவனம் செலுத்த அதை நாம் தொழில்முனைவோர் செயல்பாடு என்று அழைக்கிறோம் புதிய அறிவை உருவாக்கும் ஆராய்ச்சியில் இருந்து தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் வெளிவரக் கூடும் என்ற உண்மையை நாம் நேரடியாக தொடர்புபடுத்தலாம் எனவே புதிய அறிவு ஆராய்ச்சி மூலம் உருவாக்கப்பட்டு அந்தப் புதிய அறிவு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்குவதில் பயன்படுத்தப்பட்டால் அவற்றை நாம் பாதுகாக்க ஒரே வழி அறிவுசார் சொத்துரிமை மட்டுமே தொழில்முனைவோர் செயல்பாடு என்பது ஆராய்ச்சி என்னும் முதன்மை செயல்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய அறிவு பாதுகாக்கப்படும் போதுதான் தொழில்முனைவோர் செயல்பாடு அர்த்தமுள்ளதாக இருக்கும் இது அனைத்துப் புதிய அறிவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கவலையை எழுப்பக் கூடும் இப்போது இது ஒரு பல்கலைக்கழகம் அதன் நோக்கங்கள் மற்றும் அதன் பணியின் தன்மையைப் பொறுத்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அதாவது பல்கலைக்கழகத்தின் நோக்கம் ஆராய்ச்சியினால் புதிய அறிவை விளைவிப்பதும் அதைப் பரப்புவதும் மட்டுமே லாபத்திற்காகப் பயன்படுத்துவதற்கு அல்ல என்பது தானா அப்படி இருந்தால் பல்கலைக்கழகம் தொழில்முனைவோர் செயல்பாடு என்பது இல்லாமல் உருவாக்கப்பட்ட அறிவைப் பரப்புவதில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும் ஆனால் பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள் உருவாக்கப்பட்ட புதிய அறிவைத் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் ஆக மாற்றுவது என்பதாக இருக்கலாம் அல்லது அப்படித் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் ஆக மாற்ற விரும்புவோருக்கு வசதி செய்து கொடுப்பதாக இருக்கலாம் சில நேரங்களில் இது நிதி வழங்குநர்களால் கட்டாயம் ஆக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் பொதுவில் நிதி அளிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு நீங்கள் காப்புரிமையைத் தாக்கல் செய்வது கட்டாயமாக இருக்கலாம் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் நிறுவனம் புதிய அறிவை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டி இருக்கும் இப்போது இந்த விஷயத்தில் புதிய அறிவின் உற்பத்தி என்பது சந்தை தேவையாக மாறும் புதிய அறிவு பாதுகாக்கப்படா விட்டால் அதிலிருந்து வெளிவரும் தயாரிப்பு அல்லது சேவையை சந்தை தொடாது எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டுள்ள எந்த ஒரு புது அறிவும் அறிவுசார் சொத்துரிமை களால் பாதுகாக்கப்படுவது அவசியமாகிறது அப்போதுதான் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணியாற்றி அந்தப் புது அறிவை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதில் ஆர்வம் உள்ள தொழில்துறையில் பங்கு பெற முடியும் எனவே ஆராய்ச்சி என்பது இப்போது நாம் குறிப்பிட்டுள்ளபடி அறிவுசார் சொத்துரிமை மூலம் பாதுகாக்கக்கூடிய விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது ஐபிஆர் மற்றும் ஐ பி ஆர் பாதுகாப்பு வணிகமயமாக்கலுக்கு உதவுகிறது எனவே ஆராய்ச்சியில் இருந்து வெளிவரும் ஐபிஆர் மற்றும் அதன் வணிகமயமாக்கல் ஆகியவற்றுக்கு இடையில்இந்த வணிகமயமாக்கல் என்பது பல்வேறு விதங்களில் நடைபெறும் என்பதால் பல்கலைக்கழகமானது யாரோ ஒருவருடன் கூட்டு வைத்துக் கொள்ள முடியும் அல்லது தானே தொழில்நுட்பத்தை உருவாக்கி வணிக மயமாக்கும் ஒரு நிறுவனத்தை அடைகாத்து வளர்க்க முடியும் எனவே இது பல தளங்களில் நிகழலாம் எனவே ஐபிஆருக்கும் ஆராய்ச்சியை வணிக மயமாக்க முடியும் என்பதற்கும் இடையில் உள்ளதுதான் ஐபி மையம் அல்லது ஐ பி ஆர் மையம் என்று அழைக்கப்படுவது ஐபி மையம் அல்லது ஐ பிஆர் மையம் என்பது ஒரு நோடல் புள்ளியாகும் இது ஆராய்ச்சியில் இருந்து வெளிவரும் அறிவுசார் சொத்துரிமை மூலம் பாதுகாக்கப்படும் புதிய அறிவைக் கைப்பற்றவும் அந்த ஆராய்ச்சியில் இருந்து வரும் தயாரிப்புகளை வணிகமயமாக்கவும் பல்கலைக்கழகத்திற்கு உதவுகிறது எனவே ஆராய்ச்சி மற்றும் வணிக மயமாக்கலுக்கு இடையில் நீங்கள் ஐபிஆர் மூலம் பாதுகாப்பைக் காணலாம் பல்கலைக்கழகத்திற்கு உரிமையும் இருக்க வேண்டும் எனவே வணிகமயமாக்கல் என்பது உரிமத்தின் பேரில் தொழில்நுட்பத்தை ஒருவருக்கு மாற்றி விடுவதன் மூலம் நடைபெறலாம் பல்கலைக்கழகம் தொழில்நுட்பத்தை உருவாக்கித் தொழில் துறையில் உள்ள உறுப்பினர்களுக்கு உரிமத்தின் மூலம் வழங்குகிறது வணிக மயமாக்கல் என்பது அறிவு பரவல் அல்லது பரப்புதல் மூலமாகவும் நிகழலாம் எனவே பல்கலைக்கழகம் ஒரு அறிவை உருவாக்குகிறது பின்பு அதைப் பரவச் செய்கிறது இது அடிப்படை ஆராய்ச்சியை உள்ளடக்கிய நிகழ்வுகளில் பெரும்பாலும் நிகழலாம் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் வணிகமயமாக்கல் என்பதில் நீங்கள் அறிவை உருவாக்குகிறீர்கள் பின்பு மற்றவர்கள் அந்த அறிவை அடிப்படையாகக் கொண்டு தயாரிப்புகளை உருவாக்குவதற்கும் பயன்பாட்டு ஆராய்ச்சி செய்யவும் பல்வேறு தயாரிப்புகளையும் சேவைகளையும் உருவாக்குவதற்கும் ஏற்றவாறு அந்த அறிவைப் பரப்புகிறீர்கள் எனவே அறிவைப் பரப்புவதும் வணிக மயமாக்கலில் அடங்கும் மூன்றாவதாக இது ஸ்டார்ட் அப்புகளை அடை காப்பதன் மூலமும் நிகழலாம் பல்கலைக் கழகமோ அல்லது நிறுவனமோ தனது தொழில்நுட்பத்திற்கு உரிமம் வழங்க விரும்பவில்லை என்றால் மேலும்ஒரு தொடக்கத்தை உருவாக்கி தொழில்நுட்பத்தைச் சந்தைக்கு கொண்டு செல்ல விரும்பும் தொழில் முனைவோர் பல்கலைக்கழகத்திற்குள் இருப்பதைக் கண்டறிந்தால் ஸ்டார்ட் அப்புகளை அடை காப்பதன் மூலம் வணிகமயமாக்கலை வரச் செய்யலாம் இப்போது தொழில் நுட்பத்தை எவ்வாறு மாற்றிவிடுவது ஏனென்றால் தொழில்நுட்பப் பரிமாற்றம் என்பது ஒரு பரந்த விஷயம் ஆராய்ச்சியின் வணிகமயமாக்கல் பற்றி நாம் பேசும் போதெல்லாம் ஆராய்ச்சியின் வணிகமயமாக்கல் தொழில்நுட்பப் பரிமாற்றத்தின் மூலம் நிகழ்கிறது எனவே இந்த இரு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று மாற்றிப் பயன்படுத்தக் கூடியவை ஏனென்றால் ஆராய்ச்சி வணிகமயமாக்கப்பட வேண்டுமானால்பல்கலைக் கழகத்தில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் சந்தைக்கோ அல்லது தொழில் துறை செயல் வீரர்களுக்கோ செல்ல வேண்டும் இதனை நாம் தொழில்நுட்பப் பரிமாற்றம் அல்லது ஆராய்ச்சி வணிகமயமாக்கல் எனக் கூறுகிறோம் உண்மையில் அமெரிக்காவில் ஐபி மையங்கள் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகங்கள் அல்லது தொழில் நுட்ப உரிம அலுவலகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த சொற்கள் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தொழில்நுட்பத்தை மாற்றுவது அல்லது ஆராய்ச்சியை வணிக மயமாக்குவது ஆகியவை ஒரு பல்கலைக் கழகத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதைத் தான் இப்போது தொழில்நுட்பப் பரிமாற்றம் செய்வதற்கான நோக்கம் அல்லது ஆராய்ச்சியை வணிக மயமாக்குவதன் நோக்கம் என்பது என்னவென்றால் முதலில் ஆராய்ச்சி மயமாக்கப்படும் போது அது மேலும் ஆராய்ச்சியைத் தூண்டக் கூடும் ஏனென்றால் ஆராய்ச்சி மூலம் வெளிவரும் பொருட்கள் அல்லது சேவைகள் மதிப்பு மிக்கவையாக வணிகத் திறன் கொண்டவையாக இருந்து அவற்றை நுகர்வதற்கு சந்தை தயாராக இருக்கும் என்று உணர்ந்தால் அதுவே ஆராய்ச்சியைத் தூண்டக்கூடும் இது மேலதிக ஆராய்ச்சிக்கு நிதி அளிக்க கூடிய வருவாயைக் கொண்டு வர முடியும் எனவே இது மற்றொரு மாதிரி ஆகும் மேலும் அமெரிக்காவில் உள்ள சில பல்கலைக்கழகங்களில் இது பயனுள்ளதாக இருப்பதைக் காணலாம் அங்கு ஆராய்ச்சியை வணிக மயமாக்குவது மூலம் உருவாக்கப்படும் பணம் மேலும் ஆராய்ச்சிக்காக மீண்டும் பல்கலைக்கழகத்திற்குள் இழுக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிக்கான கலாச்சாரத்தையும் இது அமைத்துத் தரக்கூடும் ஒரு பல்கலைக்கழகம் தொழில்நுட்பத்தை மாற்றுவதைத் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அது திறமையை அடையாளம் கண்டு பணியமர்த்தித் தக்க வைத்துக் கொள்வதில் சிறந்து இருக்கும் என்பதைக் குறிக்கும் ஆய்வுகள் உள்ளன தொழில்நுட்பப் பரிமாற்றமும் முக்கியமானது ஏனென்றால் ஆராய்ச்சியை சந்தைக்கு எடுத்துச் செல்வதன் மூலம் பல்கலைக்கழகமானது ஒரு சமூக நல நோக்கத்தையும் செயல்படுத்துகிறது அப்படி இல்லையெனில் ஆராய்ச்சியின் விளைவுகள் பல்கலைக் கழகத்திலேயே இருந்துவிடும் எனவே இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும்செல்வத்தின் வினியோகம் மற்றும் சமூக நலன் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்யவும் உதவுகிறது எனவே தொழில்நுட்பப் பரிமாற்றம் நடப்பதற்கு முன் ஒரு முன் நிபந்தனை என்னவென்றால் பல்கலைக்கழகம் இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் இது ஒரு முன்நிபந்தனை எனவே நாம் எப்போதெல்லாம் ஐபி அல்லது குறுகிய வடிவில் ஐ பி ஆர் என்று குறிக்கக்கூடிய அறிவுசார் சொத்துரிமைகளை ஆராய்ச்சியைப் பாதுகாப்பதற்காகப் பயன்படுத்துகிறோமோ அப்போது தரமான தயாரிப்புகளையும் செயல்முறைகளையும் உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சி நடைபெறுகிறது என்று கருதுகிறோம் மதிப்புமிக்க ஆராய்ச்சியாக இருக்கும்போதுதான் அதனை அறிவுசார் சொத்துரிமையால் பாதுகாக்க முடியும் மதிப்புமிக்க ஆராய்ச்சி நடப்பதற்கு அறிவியல் ஆராய்ச்சியில் நிதி வழங்கல் இருக்க வேண்டும் இப்போது அமெரிக்காவில் பெரும்பாலும் நிதி வழங்கல் அரசாங்கத்தால் நிதி வழங்கப்பெற்ற ஆராய்ச்சி மூலமே நிகழ்கிறது அமெரிக்காவில் தேசிய அறிவியல் அறக்கட்டளை எனப்படும் என் எஸ் எஃப் உள்ளது இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நிதியைக் கையாளுகிறது ஆனால் மருத்துவத் தொழில் நுட்பங்களுக்கு இது நிதி அளிப்பது இல்லை மருத்துவத் தொழில்நுட்பங்களுக்கு நிதி அளிப்பதற்காக அவர்களிடம் தேசிய சுகாதார நிறுவனம் என் ஐ ஹெச் உள்ளது எனவே அங்கு அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான நிதி வழங்கல் அரசாங்கத்தின் மூலமே செய்யப்படுகிறது எனப்படும் தேசிய அறிவியல் அறக்கட்டளை பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் அடிப்படை ஆராய்ச்சிக்கு ஆதரவு அளிக்கிறது இறுதியாக அமெரிக்கா அதன் அறிவியல் கொள்கையின் காரணமாக அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கு நிதி அளிக்கும் கலாச்சாரத்தை கொண்டுள்ளது உலகப் போருக்குப் பிறகு இந்த எண்ணம் தோன்றியது அதாவது அடிப்படை ஆராய்ச்சி புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வழிவகுக்கும் அந்தப் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்களை உருவாக்கும் புதிய தொழில்கள் புதிய வேலைகளுக்கு வழிவகுக்கும் இதன் மூலம் செல்வம் உருவாக்கப்பட்டு அமெரிக்கா தனது வல்லரசு நிலையை உருவாக்கும் அல்லது தக்க வைத்துக்கொள்ளும் எனவே அமெரிக்காவின் தற்போதைய நிலை எவ்வாறு அடிப்படை ஆராய்ச்சி போன்ற எளிமையான ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இப்போது இந்தியாவிலும் காப்புரிமைச் சட்டத்தைப் பார்த்தால் புதியதொழில்களை உருவாக்குவதற்குப் புதிய தொழில் காப்புரிமையை உருவாக்க வேண்டும் மேலும் இதில் தொழில்நுட்பப் பரிமாற்றம் இருக்க வேண்டும் இந்தியக் காப்புரிமை சட்டத்திலும் இதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் ஆனால் இது குறிப்பாக ஒரு பல்கலைக்கழக அமைப்பில் நடப்பதற்கு அறிவியல் ஆராய்ச்சிக்கான நிதி இருக்கவேண்டும் மற்றும் நிதி முக்கியமாக அரசாங்கத்திடமிருந்து தரப்பட வேண்டும் இப்போது பொதுநிதி அளிக்கப்பட்ட ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக மிகப் பெரிய நிதி அமைப்பாக அரசாங்கமே இருந்ததால் 1950களில் அமெரிக்காவில் ஐபிஆர் குறித்த உரிமைகள் கவனத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தன கூட்டாட்சி நிதி மூலம் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் இருந்து வெளிவந்த காப்புரிமைகளை அரசாங்கமே சொந்தமாக வைத்திருந்தது ஆனால் 1970கள் மற்றும் 80களில் ஆராய்ச்சியை வணிக மயமாக்கும் விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பேஹ் டோல் சட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு சட்டமே பெரும்பாலும் இதற்கு காரணமாக இருந்தது இது அமெரிக்காவில் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகங்களை அமைக்கும் கலாச்சாரத்தை உருவாக்கியது எனவே இந்தச் சட்டம்தான் அவற்றைத் தேவை ஆக்கியது இதேபோல் தற்போது இந்தியாவில் யுஜிசி ஏஐசிடிஇ போன்ற பல்வேறு கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் என் ஐ ஆர் எஃப் போன்ற சில தரவரிசை கட்டமைப்புகளைக் காண்கிறோம் இப்போது நிறுவனங்கள் ஐபிIP மையங்களைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது காப்புரிமையை ஊக்குவிக்கும் கலாச்சாரத்தை கொண்டிருக்க வேண்டும் எனவே இது வெவ்வேறு கட்டுப்பாட்டாளர்களால் செய்யப் படுகிறது என்றாலும் அமெரிக்காவில் இது ஒரு சட்டத்தால் செய்யப்பட்டது கடந்த தசாப்தத்தில் இதே போன்ற ஒரு சட்டத்தை இந்தியாவில் நிறைவேற்ற முயற்சி நடந்தது ஆனால் அது நிறைவேறவில்லை எனவே தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகங்கள் இரண்டு புதிய விஷயங்களைச் செய்தன அவை முன்னர் செய்யப்படாதவை முதலில் பேஹ் டோல் சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் கண்டுபிடிப்புகளுக்கான உரிமத்தைத் தொழில்துறைக்கு வழங்க வேண்டும் எனவே இது பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியைப் பல்கலைக்கழகத்திற்கும் தொழில் துறைக்கும் தருவதற்கும் தள்ளிவிடுவதற்கும் ஒரு வழி இதன் மூலம் தொழில் துறையானது ஆராய்ச்சியை வளர்ச்சி பெறச் செய்து அதை வணிக மையமாக்க முடியும் இந்தச் சட்டத்தின் முதல் பங்களிப்பு என்னவென்றால் பல்கலைக்கழகங்களுக்கும் தொழில் துறைக்கும் இடையே ஏற்கனவே இருந்த தொடர்பு பலப்படுத்தப்பட்டது இரண்டாவது பங்களிப்பில் உரிமம் மூலம் கிடைத்த வருமானத்தை கண்டுபிடிப்பாளர்கள் உடன் பகிர்ந்து கொள்வதற்கான வழி முறையை இச்சட்டம் கொண்டு வந்தது எனவே கண்டுபிடிப்புகளுக்கு உரிமம் வழங்குவதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தைப் பல்கலைக்கழகங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இதைத்தான் நாம் ராயல்டி என்று அழைக்கிறோம் அதனை அந்த ஆராய்ச்சித் திட்டங்களில் பணிபுரிந்த பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தேவை ஏற்பட்டது எனவே இந்த இரண்டு காரியங்களையும் செய்ய வேண்டியுள்ளது கண்டுபிடிப்புகளுக்கான உரிமத்தைத் தொழில்துறைக்கு வழங்குவது மேலும் அந்தப் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் பங்களித்த மக்களிடையே பகிர்வுகளை ஏற்படுத்துவது இவற்றுக்கு ஒரு சட்டம் உள்ளது இது ஒரு எளிதான விஷயம் இதற்கு ஒரு ஐபி மையம் இருக்கவேண்டும் அமெரிக்காவில் இந்த மையத்தைத் தான் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் என்று அழைக்கிறார்கள் எனவே தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் அல்லது தொழில்நுட்ப பரிமாற்ற அலுவலகங்களை ஏற்படுத்தும் கலாச்சாரம் பேஹ் டோல்சட்டத்தின் ஒரு சட்டபூர்வமான தேவையால் உண்டாக்கப்பட்டது இச்சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அறிவுசார் சொத்து கொள்கையானது இந்தப் பல்கலைக்கழகங்களின் பணி அறிக்கைகளிலும் உட்பொதிக்கப்பட்டன மேலும் சில பல்கலைக்கழகங்கள் தங்களது சொந்த அறிவுசார் சொத்துக் கொள்கையை உருவாக்கின எனவே இப்போது நாம் பார்ப்பது பல்கலைக்கழகங்கள் தொழில் முனைவோராகச் செயல்படுகின்றன அல்லது அவை தொழில் முனைவோருக்கான செயல்பாடு என்னும் ஒரு கடமையைச் செயலாற்றுகின்றன ஆனால் நாம் சற்றே பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்துப் பார்க்கும் போது அறிவியல் ஆராய்ச்சியில் பிரதானமான நிதியளிப்பு அரசாங்கத்தாலேயே வழங்கப்படுவதால் தொழில் முனைவோருக்கான செயல்பாடு என்பது சில நேரம் அரசாங்கத்தாலேயே செய்யப்படுகிறது என்பதைப் பார்க்க இயலும் எனவே ஆராய்ச்சிக்கு நிதி அளிக்கப்பட்ட விதத்தைப் பார்ப்பது கடினம் அல்ல மற்றும் ஆராய்ச்சியைத் தொழில் துறையுடன் இணைப்பதன் மூலமும் அதை வணிக மையமாக்க முடியும் என்பதையும் ராயல்டி மூலம் வெளி வரும் வருவாயைப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி யாளர்கள் ஆக இருக்கக் கூடிய கண்டுபிடிப்பாளர்கள் உடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் வணிகமயமாக்க முடியும் என்ற உண்மை நிலையையும் பார்ப்பது கடினம் அல்ல அரசாங்கமே ஒரு தொழில்முனைவோராகச் செயல்படும்போது தொழில் முனையும் கலாச்சாரம் இப்படித்தான் அரசால் உருவாக்கப்படுகிறது எனவே ஒரு தொழில் முனையும் அரசு உள்ளது அது குறித்துத் தொழில் முனைவோர் அரசு என்ற தலைப்பில் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும் பேராசிரியர் மரியானா மசுகாட்டோ எழுதிய புத்தகத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இந்தப் புத்தகம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை குறித்த பல்வேறு பழங்கதைகளில் இருந்த பொய்மைகளை வெளிப்படுத்தியது இந்த ஆசிரியர் சமீபத்தில் இன்னும் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் உலகப் பொருளாதாரத்தில் தயாரிக்கும் மற்றும் இருக்கும் எல்லாவற்றின் மதிப்புThe Value of Everything Making and Taking in the Global Economy என்ற தலைப்பு கொண்ட இப்புத்தகம் பட்டியலிடப்பட்டு கடந்த ஆண்டு பல்வேறு விருதுகளை வென்றுள்ளது இப்போது பேராசிரியர் மரியானா மசுகாட்டோவின் ஆராய்ச்சியின் கருப்பொருள் என்னவென்றால் தேசமே ஒரு தொழில்முனையும் அமைப்புதான் பல அலுவலகங்கள் இதை உணராமலேயே அரசாங்கம் இந்தச் செயல்பாட்டைச் செய்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் அரசு லாபமோ நஷ்டமோ ஏற்படலாம் என்ற ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடும் போதும் அது தனது தொழில் முனையும் செயல்பாட்டில் ஈடுபடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்போது அரசு அறிவியல் ஆராய்ச்சிக்கு என்று ஒரு பட்ஜெட்டை வைத்திருக்கும்போது அது பல்வேறு பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி செய்ய அறிவுறுத்துகிறது இந்த பல்கலைக்கழகங்களை ஆராய்ச்சியில் ஈடுபட்டு காப்புரிமைகளைத் தாக்கல் செய்யச் சொல்லித் தூண்டுகிறது இதில் அரசு ஒரு தொழில்முனைவோராக செயல்படுகிறது அது ஆராய்ச்சி செய்வதற்கு நிதியை வழங்குகிறது இதிலிருந்து வெளிவரக் கூடியவற்றைத் தொழில் துறையுடன் பங்கிட்டு வணிகமயமாக்குவதற்குப் பல்கலைக்கழகங்களை அனுமதிக்கிறது இதைத்தான் நாம் பல்கலைக்கழகத்தின் தொழில் முனையும் செயல்பாடு என்று கூறுகிறோம் இது எதில் இருந்து உருவானது என்றால் அரசின் தொழில் முனையும் செயல்பாட்டில் இருந்து உருவானது எனது தொழில் முனையும் செயல்பாடு கொண்ட அரசு இந்தச் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக நீண்ட கால வளர்ச்சி உத்திகளை உருவாக்க வேண்டும் மேலும் அது தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஆராய்ச்சிக்கு நிதி கொடுப்பது எல்லா சந்தர்ப்பங்களிலும் வணிகரீதியாக சாத்தியமான தொழில்நுட்பத்தை விளைவிப்பதில்லை அரசு அதைப் புரிந்து கொள்கிறது அங்கு தான் ஆபத்து உள்ளது எனவே நிதி அளிக்கும்போது அரசு இந்த முதலீட்டில் இருந்து எதுவும் வராமல் போகலாம் என்ற ஆபத்தை எதிர் கொள்கிறது அதேவேளையில் இதன்மூலம் தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய கலாச்சாரத்தையும் அரசு அமைக்கிறது எனவே அரசு முதலீடு செய்து ஆபத்தை எதிர்கொள்ளும் போது அது லாபங்களையும் திரும்பப் பெற முடியும் என்று பேராசிரியர் மரியானா வாதிடுகிறார் அமெரிக்க அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல தொழில்நுட்பங்கள் ஐபோனில் பயன்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு உதாரணத்தை அவர் தருகிறார் தொடுதிரை முதல் இணையத்தைப் பயன்படுத்துதல் வரை பல்வேறு தொழில்நுட்பங்கள் மூலம் ஆப்பிள் நிறுவனம் மேலதிக லாபங்களை ஈட்ட முடிந்தது உலகத்தரம் வாய்ந்த சிறந்த விற்பனை கொண்ட உற்பத்திப் பொருளைத் தயாரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த தொழில்நுட்பங்களை அங்கீகாரம் செய்யும் விதமாகப் பெரிதாக எதுவும் அரசாங்கத்திற்குத் திரும்பத் தரப்படவில்லை எனவே சிறிதளவு லாபம் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் இது பல்கலைக்கழகங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்று என்கிறார் ஆயுதங்களை வணிக மயமாக்கும் போது கிடைக்கும் லாபம் என்னவாகிறது அதில் ஒரு பகுதி அரசாங்கத்திற்குத் திரும்பத் தரப்படுகிறதா அல்லது மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்காக பல்கலைக்கழகத்திற்குத் தரப்படுகிறதா அல்லது அந்தத் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு அதில் பங்கு அளிக்கப்படுகிறதா இதையெல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தின் அறிவுசார் கொள்கை ஆணையிடக் கூடிய விஷயங்கள் மேலும் இரண்டாவதாக இது பல்கலைக்கழகம் சில முதலீடுகளில் இழப்பைச் சந்திக்கும் போது அதைச் சரிகட்ட உதவும் எனவே ஒவ்வொரு வெற்றிகரமான திட்டத்திலும் அல்லது ஆராய்ச்சியின் ஒவ்வொரு வெற்றிகரமான வணிக மயமாக்கலிலும் இது தேவைப்படுகிறது ஒரு பங்களிப்பானது அரசாங்கத்திற்குத் திருப்பி விடப்பட்டால் அரசின் சில முயற்சிகள் தோல்வியுறும் போது அந்த இழப்புகளை ஈடுகட்ட முடியும் இது எதை ஒத்தது என்றால் வெற்றிகரமாக மாறிய தொழில்நுட்பங்கள் வெற்றி பெறாத தொழில்நுட்பங்களுக்கு மானியம் அளித்துக் காப்பது போன்றது அரசின் செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது அதில் தெளிவான இடர் வெகுமதி உறவுகள் இருப்பதைக் காணமுடியும் எனவே அரசு தனது தொழில் முனையும் செயல்பாட்டில் ஈடுபடும் போது அதன் மூலம் வருவாய் ஈட்டுவது மட்டும் நடைபெறுவதில்லை ஆதரவையும் பெற முடிகிறது ஏனென்றால் ஒவ்வொரு முறை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பம் வணிக மயமாக்கப்பட்டு சந்தையைச் சென்றடையும் போதும் அரசு மக்களின் வாழ்க்கையைச் சிறப்பு பெறச் செய்கிறது இது சந்தைக்கு நல்ல சமிக்ஜையை அனுப்புகிறது இதன் மூலம் மக்களிடம் இருந்து ஆதரவைப் பெறுகிறது பாரம்பரியமாக அரசு என்பது ஒரு குறைந்தபட்ச அரசாகப் பார்க்கப்படுகிறது சந்தைகளில் அரசு அதிகம் தலையிடுவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் சந்தைகள் தங்களைத் தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மிகத் தீவிரமான சந்தர்ப்பங்களில் சந்தை தோல்வி ஏற்படும்போது மட்டுமே அரசு தலையிடும் இப்போது அரசு நிதி வழங்கும் ஆதாரமாக அல்லது அடிப்படை ஆராய்ச்சிக்கு நிதி வழங்கும் ஆதாரமாக இருப்பது மட்டுமன்றி தொழில்முனையும் அமைப்பில் உள்ள பல்வேறு படைப்பாளிகளின் பாத்திரச் செயல்பாடுகளைக் கட்டுப்படுத்தவும் செய்யலாம் உதாரணமாக எஸ் எம் இ அல்லது ஸ்டார்ட் அப் களைக் குறித்து அரசு கொண்டிருக்கும் கொள்கை மற்றும் துணிகர முதலீட்டுத் தொழில்கள் குறித்த கொள்கைகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின் தொழில்முனையும் நடவடிக்கைகள் குறித்த அரசு கொள்கைகள் இவையாவும் ஒரு நாட்டில் புதுமை எவ்வாறு நிகழ்கிறது என்பதில் பங்களிக்கக் கூடும் மேலும் இவையெல்லாம் அரசின் தொழில் முனையும் செயல்பாட்டின் ஒரு அங்கமாகும் அமெரிக்காவில் அரசாங்க முதலீடுகள் செல்வ உருவாக்கத்திற்கு உந்து சக்தி அளித்தன மேலும் அங்கு அடிப்படை ஆராய்ச்சியில் முதலீடு என்பது அமெரிக்கா ஒரு வல்லரசாகத் தொடர்ந்து நீடித்து இருப்பதில் பங்காற்றுவதைக் கண்டோம் இப்போது அரசின் தொழில் முனையும் செயல்பாட்டின் கவனம் புதுமையுடன் கூடிய வளர்ச்சியில் இருக்க வேண்டும் எனவே அரசு அடிப்படை ஆராய்ச்சியில் அல்லது கல்வியில் முதலீடு செய்யும் போது உண்மையில் அது தொழில்நுட்ப வளர்ச்சியில் அல்லது புதுமையுடன் கூடிய வளர்ச்சியில் முதலீடு செய்கிறது மேலும் பொதுத் துறைக்குத் தனியார் துறையில் இருந்து வேறுபட்ட ஒரு பங்கு இருப்பதை அரசு இப்போது காணலாம் பொதுத்துறை மானியங்கள் வரி குறைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப தரங்களை அமைத்தல் ஆகியவற்றின் மூலம் தொழில்முனையும் செயல்பாட்டையும் புதுமையையும் ஊக்குவிக்கிறது மேலும் இது பொதுநிதி அளிக்கப்பட்ட நிறுவனங்களில் நிதி வழங்கல் மூலம் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது மாறாகத் தனியார் துறை என்பது அதன் அபாயத்தை எதிர்கொள்ளும் தன்மையாலும்புதுமை நோக்கிய பயணத்தில் ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதாலும் தொழில்முனையும் செயல்பாட்டில் ஒரு தலைவராகப் பார்க்கப்படுகிறது எனவே இந்த செயல்பாடு அதாவது சந்தையின் தொழில்முனைவோர் செயல்பாடு என்பது தனியார் துறையால் எப்படி செய்யப்படுகிறது என்றால்ஒவ்வொரு வகை தொழில்நுட்பம் மற்றும் தொழிலில் உள்ள அபாயத்தை அளவீடு செய்து செய்யப்படுகிறது மேலும் சில வகையான தொழில் நுட்பங்கள் மற்றும் தொழில்களில் தனியார் துறை துணிவுடன் இறங்க விரும்பாது எனவே அங்குதான் அரசாங்கத்தின் உந்துதல் முக்கியமானதாக இருக்கும் இப்போது இந்த வகையான அரசின் தொழில் முனையும் செயல்பாட்டைப் பற்றிய தற்போதைய ஆராய்ச்சி அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் அடிப்படை கல்வியில் அரசின் முதலீடு இன்னும் அதிக வலுவானதாகவும் கணிசமானதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது அப்படிப்பட்ட முதலீடு செய்யப்பட்டால் மட்டுமே பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியை தரமான ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றன அத்தகைய ஆராய்ச்சியிலிருந்து அறிவுசார் சொத்துரிமை களால் பாதுகாக்கக் கூடிய புதிய அறிவு வெளிப்படலாம் எனவே ஒரு அறிவுசார் சொத்து மையத்தை அமைப்பதற்கும் பல்கலைக்கழகம் ஒரு தொழில் முனையும் பல்கலைக்கழகமாக ஆவதற்குமான முன் நிபந்தனை என்னவென்றால் அரசு தொழில் முனையும் அரசு என்னும் நிலையில் அதன் செயல்பாட்டைக் கவனமாகப் பார்க்கவேண்டும் அரசு பல்வேறு விஷயங்களும் ஒன்றுகூடி வருவதற்கான வசதியை ஏற்படுத்தித் தர வேண்டும் அமெரிக்க அரசு பல்வேறு தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படுவதற்கும் தொழில்நுட்பங்கள் பரவுவதற்கும் ஏற்ப ஒரு வசதியான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கும் தொழில்முனையும் அரசுக்கான சரியான உதாரண வகை அரசு எனவே அவர்கள் இந்த சட்டத்தைக் கொண்டுவந்தபோது பல்கலைக்கழகத் தொழில்நுட்பம் பரப்பப்படுவதற்கும் தொழில் துறையால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அனுமதி வழங்கினர் எனவே பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அந்த ஆராய்ச்சியில் இருந்து வெளிவரும் தயாரிப்புகள் அறிவுசார் உற்பத்தியின் மூலம் பாதுகாக்கப்பட முடியும் எனவே பல்கலைக்கழகத்திற்கு ஒரு அறிவுசார் சொத்து மையம் தேவையாக இருக்கிறது இப்போது இந்த அறிவுசார் சொத்து மையத்தின் வேலை என்னவென்றால் அது தொழில் துறையுடன் கூட்டாகச் செயல்படுகிறது ஐபி மையமானது முக்கிய புள்ளியாகச் செயல்பட்டு பல்கலைக்கழகம் தொழில் துறையுடன் கூட்டாண்மை செய்ய வழிவகுக்கிறது இது இரண்டு வழிகளில் செயல்படுகிறது ஒன்று பல்கலைக்கழகமானது ஈர்க்கிறது அதாவது நாம் இழுத்தல் பொறிமுறை என்று குறிப்பிடக் கூடிய ஒரு பொறிமுறை பல்கலைக்கழகமானது தொழில்துறையைத் தன்னை நோக்கி ஈர்த்துபல்கலைக்கழகத்தில் ஒரு கூட்டு முனைவை அமைத்துச் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறது இது உந்தித் தள்ளுதல் பொறிமுறையின் மூலமாகவும் செயல்படுகிறது இதில் பல்கலைக்கழகம் பல்வேறு தொழில்துறை செயல் வீரர்களை அணுகி அவர்கள் அச்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலையில் ஆர்வம் காட்டுகிறார்களா என்பதைப் பார்க்கிறது எனவே எப்போதெல்லாம் ஒரு காப்புரிமை தாக்கல் செய்யப்படும் போது பல்கலைக்கழகம் உருவாக்கிய அந்தத் தொழில்நுட்பத்தை பற்றிய தகவல் தொழில் துறைக்குத் தெரிவிக்கப்படுகிறதோ அப்போது அது ஒரு உந்துதல் பொறிமுறையின் எடுத்துக்காட்டு காப்புரிமை பல்கலைக் கழகத்தால் தாக்கல் செய்யப்படுகிறது பின்பு அது உரிமம் மூலமாகவோ வேறு விதமாகவோ வழங்கப் படுவதற்கு முன் வைக்கப்படுகிறது ஈர்த்தல் பொறிமுறை எப்போது செயல்படுகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட செயலைச் செய்வதற்கு பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட மையத்தைக் கொண்டிருக்கும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட தொழில் நுட்பத் துறையில் சிறந்து விளங்கும் போது அது தானாகவே தொழில்துறை செயல் வீரர்களைப் பல்கலைக்கழகத்துடன் வந்து அணி சேரச் செய்யும் போது எனவே ஐ பி மையம் என்ற ஒன்று காட்சிக்கு வருவதற்கு முன்பே இது ஆலோசனை மூலம் செய்யப்பட்டது இந்தியாவில் உள்ள முக்கிய பல்கலைக்கழகங்களிலும் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் ஆலோசனை மையங்கள் இருந்தன இப்போது ஆராய்ச்சி மற்றும் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவந்த தொழில்நுட்பத்தைக் காட்சிப்படுத்தி காண்பிப்பதன் மூலம் இது நிகழலாம் எனவே ஐ பி மையத்தின் பங்கு பெரும்பாலும் அறிவுசார் சொத்துக்களை நிர்வகிப்பதை உள்ளடக்கியது பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவரும் அறிவுசார் சொத்துக்கள் கல்வியாளர்களால் ஐபி என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஐபி யை நிர்வகிப்பது என்பது பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கியது உதாரணமாக நீங்கள் ஐ பி யை அடையாளம் காண வேண்டும் அவை ஆராய்ச்சி ஆய்வறிக்கையில் உள்ள அறிவுசார் சொத்தாக இருக்கலாம்அல்லது பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு திட்டத்தில் இருக்கலாம் அல்லது பதிப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளில் உள்ள சாத்தியமான ஐபி ஆக இருக்கலாம் எனவே அடையாளம் காண்பது என்பது ஐபி மையம் செய்யவேண்டிய ஒன்று அதன்பின்பு ஐபி மையம் அந்த அறிவுசார் சொத்தினை சலித்துச் சோதனையிட வேண்டும் அதை கவனமாகப் பார்த்து அதற்கு எந்த விதமான பாதுகாப்பு தேவையாக இருக்கும் என்பதை அறிந்துகொள்வது மேலும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட முடியுமா அத்தகைய பாதுகாப்பை வழங்குவதற்கான சிறந்த வழி எது போன்றவற்றை ஆராய்ந்து உணர வேண்டும் சோதனைக்குப் பின் அது ஐபியை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் பெரும்பாலான அறிவுசார் சொத்துரிமைகளுக்குப் பதிவு செய்யப்படுகிறது எனவே அதுமூன்றாம் தரப்பு சேவை வழங்குனர் ஒருவரைத் தொடர்பு கொண்டு பதிவு செயல்முறையை முன்னெடுத்துச் செல்லவேண்டும் நிறைவாக ஐ பி மையமானது ஐபியைப் பராமரிக்க வேண்டும் ஐபி பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட பின்பு புதுப்பித்தலுக்கு வருகிறது மேலும் அதில் அமலாக்கச் சிக்கல்கள் தொழில்நுட்பப் பரிமாற்றச் சிக்கல்கள் உரிமம் தொடர்பான சிக்கல்கள் ஆகியவை இருக்கக் கூடும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அடைகாப்பது பல்கலைக்கழகத்தின் தொழில் முனையும் செயல்பாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு செயல்பாடாகும் மேலும் ஐ பி மையத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பல்கலைக்கழகம் தொழில் துறையுடன் தொடர்பில் இருக்கும் ஒரு கண்டுபிடிப்பு தொடர்பான உரிமம் வழங்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் அது ஐபி மையத்தின் மூலமே செய்யப்படும் இப்போது கண்டுபிடிப்பானது ஒரு தொழில்துறைக்கு உரிமம் ஆக வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் அதாவது ஒருவேளை ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கொண்ட ஒரு மக்கள் குழு தங்களது சொந்த நிறுவனத்தை அமைத்துக் கண்டுபிடிப்பைச் சந்தைக்கு எடுத்துச் செல்ல விரும்பலாம் ஸ்டார்ட் அப் புகளை அடை காப்பது என்பதுஅர்த்தமுள்ளதாக இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் உள்ளன குறிப்பாக பயோடெக்னாலஜி துறையில் பொதுவான அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால்சிறிய நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குகின்றன பெரிய நிறுவனங்கள் அவற்றை வாங்கி தயாரிப்பு பொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்கின்றன எனவே எந்தப் புள்ளியில் பெரிய அளவிலான முதலீடு வருகிறதோ அந்தப் புள்ளியில்தான் பெரிய மருந்து நிறுவனங்கள் ஒரு சிறிய நிறுவனத்தை கையகப்படுத்தும் அல்லது அதனுடன் ஒன்றிணையும் அல்லது எடுத்துக்கொள்ளும் எனவே தொழில் நுட்பத்தின் சில துறைகளில் தொழில் துறைக்கு தொழில்நுட்பத்தை உரிமம் மூலம் வழங்குவதை விட ஸ்டார்ட் அப்களை அடைகாப்பது மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வழியாகும் சில பல்கலைக்கழகங்களில் இ செல்கள் உள்ளன இங்கு தொழில் முனைவோருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன தொழில் முனையும் செயல்பாடுகள் நடவடிக்கைகள் துவங்கக் கூடிய ஒரு இடமாக இந்த செல்கள் இருக்கக்கூடும் இங்கு ஆலோசனை என்பது வணிகத்தின் அம்சங்கள் குறித்து இருக்கலாம் மேலும் சட்ட அம்சங்கள் குறித்தும் இருக்கலாம் ஏனென்றால் ஒரு ஸ்டார்ட் அப் அமைப்பது என்பது சந்தேகமில்லாமல் வணிகம் தொடர்பான அறிவுரையை உள்ளடக்கியது ஆனால் அது ஏராளமான சட்ட இணக்கம் மற்றும் ஒழுங்குமுறை சிக்கல்களையும் உள்ளடக்கியது எனவே ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஸ்டார்ட் அப்பை அடைகாக்கும் பொழுது அது அந்த ஸ்டார்ட் அப் பில் உள்ள அறிவுசார் சொத்து பல்கலைக் கழகத்திற்குச் சொந்தமாக இருக்கிறது இது செயல்பாட்டுக்கான ஒரு வழி அல்லது பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் அப்பில் சில பங்குகளை மட்டும் சொந்தமாக வைத்திருக்கலாம் பெரிய அளவிலான பல்கலைக்கழகங்களில் அடைகாக்கும் அமைப்பு ஒன்றும் இருக்கலாம் மேலும் ஆய்வுப் பூங்காவும் இருக்கலாம் உதாரணத்திற்குச் சென்னையில் உள்ள இந்தியத் தொழில்நுட்ப நிறுவனத்தில் Indian Institute of Technology Madras ஒரு ஆய்வுப் பூங்கா உள்ளது இது நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் அடைகாப்பதற்கும் உதவி செய்கிறது